வணக்கம் எனவே கடந்த அமர்வில் நாம் மேக்னட்டிகலி கப்புல்ட் சர்க்யூட் பற்றி விவாதித்தோம் எனவே நாம் அந்த விவாதத்தை மீண்டும் தொடர்வோம் மேலும் நாம் மேக்னட்டிகலி கப்புல்ட் சர்க்யூட்களில் சேமிக்கப்படும் ஆற்றலை பற்றியும் பேசுவோம் பின்னர் ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் பற்றியும் விவாதிப்போம் எனவே நாம் இன்றைய அமர்வின் விவாதத்தை தொடங்குவோம் இண்டக்டரில் சேமிக்கப்படும் ஆற்றலை இவ்வாறு வழங்கலாம் இப்போது மேக்னட்டிகலி கப்புல்ட் காயிலில் சேமிக்கப்படும் ஆற்றலை தீர்மானிக்க பின்வரும் சர்க்யூட் பற்றி சிந்திக்கலாம் இங்கே மற்றும் ஆகியவை இடது மற்றும் வலது காயில்களில் செல்லும் கரண்ட்டாகும் என்பது முதல் காயிலுக்கு குறுக்காக இருக்கும் வோல்டேஜாகும் மற்றும் இரண்டாவது காயிலுக்கு குறுக்காக இருக்கும் வோல்டேஜாகும் அவற்றிடம் இண்டக்டன்சுகளாக மற்றும் வும் மற்றும் M ஆனது மியூட்சுவல் இண்டக்டண்சாகும் முதலில் கரண்ட் மற்றும் ஆரம்பத்தில் பூஜ்ஜியமாக இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அதாவது சர்க்யூட்டில் சேமிக்கப்பட்ட மொத்த ஆற்றல் 0 க்கு சமம் இப்போது 0 முதல் ஆக அதிகரிக்க அனுமதிக்கப்படுகிறது இது நாம் கருத்தில் கொண்ட ஒரு தன்னிச்சையான மதிப்பு தற்போதைய 0 ஐ பராமரிக்கும் போது அந்த விஷயத்தில் காயில் 1 ன் சக்தியை மற்றும் சர்க்யூட்டில் சேமிக்கப்படும் ஆற்றலை இவ்வாறு வழங்கலாம் கரண்ட் ஐ 0 முதல் ஆக அதிகரிக்க அனுமதித்தால் அது மீண்டும் ஒரு தன்னிச்சையான மதிப்பாகும் முதல் காயிலில் செல்லும் கரண்ட்களை ஒரே மாதிரியாக பராமரிக்கும் போது அந்த நேரத்தில் முதல் காயிலில் தூண்டப்பட்ட மியூட்சுவல் வோல்டேஜ் ஆக இருக்கும் காயில் 2 இல் இருக்கும்போது அது பூஜ்ஜியமாக இருக்கும் ஏனெனில் கரண்ட் இல் எந்த மாற்றமும் இல்லை எனவே காயில் இரண்டில் மியூட்சுவலி இண்டியுஸ்ட் வோல்டேஜ் பற்றி பேசும்போது பூஜ்ஜியமாக இருக்கும் காயில் இரண்டிற்கு மியூட்சுவல் வோல்டேஜ் மற்றும் மியூட்சுவலி இண்டியுஸ்ட் வோல்டேஜ் ஆகியவற்றைக் கொண்டிருப்போம் எனவே கரண்டின் அதிகரிப்பு காரணமாக காயில்களில் உள்ள சக்தி இவ்வாறு வழங்கப்படுகிறது மற்றும் சர்க்யூட்டில் சேமிக்கப்படும் எனர்ஜியை இப்படி வழங்கப்படும் இப்போது அந்த வழக்கில் மற்றும் இரண்டும் அவற்றின் நிலையான மதிப்பை எட்டும்போது சர்க்யூட்டில் சேமிக்கப்பட்ட மொத்த ஆற்றல் கருதப்படும் எனவே சர்க்யூட்டில் சேமிக்கப்படும் மொத்த ஆற்றல் இப்போது ஒருவேளை நாம் இந்த வரிசையை மாற்றியமைத்தால் அதன் மூலம் கரண்ட் அதன் இறுதி மதிப்பை அடையும் அதாவது முதலில் நாம் ஐ 0 முதல் ஆக உயர்த்துவோம் பின்னர் ஐ 0 முதல் ஆக அதிகரிப்போம் அந்த வழக்கில் சர்க்யூட்டில் சேமிக்கப்பட்ட மொத்த ஆற்றலை இவ்வாறு கொடுக்கலாம் இப்போது நாம் எவ்வாறு இறுதி நிலைமைகளை அடைகிறோம் என்பதைப் பொருட்படுத்தாமல் சேமிக்கப்பட்ட மொத்த ஆற்றல் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் என்று எளிதாக சொல்லலாம் சர்க்யூட்டில் சேமிக்கப்பட்ட மொத்த ஆற்றலை நாம் இப்படி எழுதலாம் இரண்டு காயில்களிலும் உள்ள கரண்ட்கள் புள்ளியிடப்பட்ட முனையத்தில் நுழைகின்றன என்று கருதப்பட்டு இப்போது இந்த சமன்பாடு பெறப்பட்டது அதாவது காயில் இரண்டிலும் உள்ள மியூட்சுவல் வோல்டேஜ் நேர்மறையாக இருக்கும் எனவே ஒரு கரண்ட் புள்ளியிடப்பட்ட முனையத்திற்குள் நுழைந்தால் மற்றொன்று மற்ற புள்ளியிடப்பட்ட முனையத்திலிருந்து வெளியேறினால் மியூட்சுவல் வோல்டேஜ் இப்போது எதிர்மறையாகிறது அவ்வாறான நிலையில் மியூட்சுவல் எனர்ஜியும் எதிர்மறையாக இருக்கும் எனவே சர்க்யூட்டில் சேமிக்கப்படும் மொத்த ஆற்றலாக மாறும் இப்போது நாம் மற்றும் சில தன்னிச்சையான மதிப்புகள் என்று கருதினோம் எனவே பொதுவான மற்றும் சமன்பாடுகளுடன் நாம் மாற்றுவது போன்ற வேறு எந்த மதிப்பையும் மாற்றலாம் சர்க்யூட்டில் சேமிக்கப்படும் உடனடி ஆற்றலை சில பொது வெளிப்பாடுகளால் கொடுக்க முடியும் மற்றும் பொது வெளிப்பாடு

எனவே இந்த ப்ளஸ் மைனஸ்கள் கரண்ட் ஒரு புள்ளியில் எப்படி நுழைகிறது மற்றும் வெளியேறுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது இப்போது மியூட்சுவல் டெர்மை நாம் தேர்ந்தெடுக்கும் நேர்மறை சைன் மியூட்சுவல் டெர்மிற்கு நாம் தேர்ந்தெடுக்கும் நேர்மறை சைன் இரண்டு கரண்ட்களும் புள்ளியிடப்பட்ட முனையங்களில் நுழைகின்றன அல்லது அதை விட்டு வெளியேறுகிறது இல்லையெனில் நாம் எதிர்மறையாகக் கருதுவோம் இப்போது மியூட்சுவல் இண்டக்டன்சுக்கான மேல் வரம்பை நிறுவ முயற்சிப்போம் சர்கியூட்வட்டத்தில் சேமிக்கப்படும் ஆற்றல் எதிர்மறையாக இருக்க முடியாது என்பது நமக்குத் தெரியும் ஏனென்றால் இயற்கையில் பாசிவாக இருக்கும் சர்க்யூட் பற்றி நாம் பேசுகிறோம் எனவே நாம் வசதியாக சொல்ல முடியும் இப்போது நம்மிடம் இந்த வெளிப்பாட்டில் இரண்டு ஸ்கொயர்கள் உள்ளன எனவே என்ன செய்யலாம் முதலில் நாம் ஒரு முழுமையான ஸ்கொயரை உருவாக்குவோம் அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் நாம் இந்த வெளிப்பாட்டில் ஐ கூட்டி மற்றும் கழிக்கலாம் எனவே ஐ கூடினாலோ அல்லது கழித்தாலோ இந்த சமன்பாட்டை எழுதலாம் இப்போது இது ஸ்கொயர் டெர்மாக இருப்பதால் இது ஒருபோதும் எதிர்மறையாக இருக்க முடியாது அது பூஜ்ஜியமாக இருக்கலாம் எனவே அந்த அளவுகோல்களின் புதுப்பிக்கப்பட்ட கான்ஸ்டன்டை நாம் கொண்டிருக்கலாம் எனவே நாங்கள் இப்போது புதுப்பிக்கப்பட்ட அளவுகோல்களைப் பெறுகிறோம் எனவே நீங்கள் எளிமைப்படுத்தினால் ஐப் பெறுவீர்கள் எனவே காயிலின் செல்ப் இண்டக்டன்ஸின் வடிவியல் சராசரியை விட மியூட்சுவல் இன்டக்டன்ஸ் அதிகமாக இருக்க முடியாது இப்போது இந்த நிலையை நாம் சமநிலை கான்ஸ்டன்ட்டாக மாற்றலாம் இதை நீங்கள் சமமாக மாற்றும்போது கான்ஸ்டன்ட் k உடன் பெருக்கலாம் எனவே நாம்ஐ எழுதலாம் இந்த k இணைப்பின் குணகம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இணைப்பின் குணகம் என்பது இரண்டு காயில்களுக்கு இடையிலான மேக்னட்டிக் கப்லிங்கின் அளவீடு ஆகும் K இன் மதிப்பு ஆக இருக்கும் K 1 எனில் சர்க்யூட் சரியாக கப்புள் செய்யப்பட்டுள்ளது என்று கூறுவோம் K 0 5 க்கும் குறைவாக இருந்தால் சர்கியூட் தளர்வாக கப்புள் செய்யப்பட்டுள்ளதாகவும் k 0 5 ஐ விட அதிகமாக இருந்தால் அது வலுவாக கப்புள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறோம் கப்புல்ட் சர்க்யூட்களில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் தொடர்பாக நாங்கள் விவாதித்ததைப் புரிந்துகொள்ள ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் என்றால் கப்புள் இண்டக்டன்சில் இல் சேமிக்கப்படும் ஆற்றலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இந்த சர்க்யூட்டை நீங்கள் பார்த்தால் ஆகியன 5 மற்றும் 4 ஹென்றி என வழங்கப்படுகிறது எனவே k இப்படி ஆகிவிடும் K 0 56 என்பதால் சர்கியூட் இறுக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது என்று கூறுவோம் K 0 5 க்கும் குறைவாக இருந்தால் அது தளர்வாக இணைக்கப்படுவதாகவும் k ஒன்றுக்கு சமமாக இருந்தால் சர்கியூட் சரியாக இணைக்கப்படுவதாகவும் கூறுவோம் இப்போது அடுத்த பணி என்னவென்றால் சேமிக்கப்பட்ட ஆற்றலைக் கண்டுபிடிக்க கரண்டின் மதிப்பைக் கணக்கிட வேண்டும் எனவே அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் சர்க்யூட்டிற்கு சமமான ஃப்ரீக்வென்சி டொமைனை நாம் முதலில் பெற வேண்டும் எனவே நீங்கள் ஃப்ரீக்வென்சி டொமைனிற்கு சமமாக மாற்றும்போது அந்த மதிப்புகள் அனைத்தையும் நீங்கள் சர்க்யூட்டில் வைத்தால் நீங்கள் சர்க்யூட்டை ஃப்ரீக்வென்சி டொமைனில் பெறுவீர்கள் கரண்ட் சர்க்யூட்டின் இடது பகுதியில் பாய்கிறது மற்றும் சர்க்யூட்டிற்கு வலதுபுறத்தில் பாய்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த இரண்டு கரண்ட்களையும் நீங்கள் பார்த்தால் இரண்டும் புள்ளியின் உள்ளே செல்கின்றன அதாவது மியூச்சுவல் வோல்டேஜ் நேர்மறையாக இருக்கும் மெஷ் 1 லிருந்து

இப்போது ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் என்றால் என்ன ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் என்பது சரியான கப்லிங்கை கொண்டுள்ளது மேக்னட்டிகலி கப்புல்ட் சர்க்யூட் மற்றும் உங்களிடம் ஒன்றுக்கு சமமான கப்லிங் குணகம் இருந்தால் அதாவது சரியான கப்லிங்கை கொண்ட சர்க்யூட் ஐடியல் ட்ரான்ஸ்பார்மராக இருக்கும் இது அதிக ஊடுருவலின் பொதுவான மையத்தில் அதிக எண்ணிக்கையிலான திருப்பங்களைக் கொண்ட இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட காயில்களை கொண்டுள்ளது ட்ரான்ஸ்பார்மர் கோரில் நமக்கு அதிக ஊடுருவக்கூடிய தன்மை இருப்பதால் அங்கே உருவாகும் ப்ளக்ஸ் இரு காயில்களின் அனைத்து திருப்பங்களுக்கும் இணைப்புகளை உருவாக்கும் அங்கே இதன் விளைவாக ஒரு நேர்த்தியான கப்லிங் ஏற்படுகிறது ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் என்பது இரண்டு இணைந்த இண்டக்டர்களின் வரம்புக்குட்பட்ட வழக்கு அங்கு இண்டக்டன்ஸ் அப்ரோச் முடிவிலி ஆகும் மற்றும் கப்லிங் நேர்த்தியாக இருக்கும் இதைப்பற்றி மேலும் தெளிவாக தெரிந்து கொள்ள ஐடியல் ட்ரான்ஸ்பார்மரின் ஒரு சர்க்யூட்டை எடுத்துக்கொள்வோம் இந்த சந்தர்ப்பத்தில் வோல்டேஜ் ஐ இடது பக்க காயிலுக்கு அளித்தால் மற்றும் ஐ வலது பக்க காயிலுக்கு அளிக்கும்போது மியூட்சுவல் இண்டக்டன்ஸ் M ஆகவும் மற்றும் ஆகியன இரண்டு காயில்களின் செல்ப் இண்டக்டன்ஸ்களாக இருக்கும் இப்போது மற்றும் இவையிரண்டும் டாட்டிற்கு சென்றால் மியூட்சுவல் வோல்டேஜ் பாசிட்டிவாக இருக்கும் நாம் மற்றும் வுக்கான சமன்பாடுகளை பிரீக்வென்சி டொமைனில் இவ்வாறு எழுதலாம்

இந்த இரண்டு சமன்பாடுகளையும் இணைக்கும்போது நேர்த்தியான கப்ளிங்காக இருந்தால் ஆக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் எனவே k வை 1 இற்கு சமமாக கருதினால் அது நேர்த்தியாக கப்ளிங் செய்யப்பட்ட காயில்களாகும் இப்போது இந்த மதிப்பை முந்தய சமன்பாட்டில் போடுவோம் மற்றும் மேலும் அதை எளிமையாகும்போது நமக்கு கிடைப்பது இப்போது n என்றால் என்ன n என்பது ட்ரான்ஸ்பார்மரின் திருப்ப விகிதம் என பிரபலமாக அறியப்படுகிறது எனவே நீங்கள் வெளிப்பாட்டைக் கண்டால் n ஒரே மாதிரியாக இருந்தால் கப்புல்ட் காயில்கள் ஐடியல் ட்ரான்ஸ்பார்மராக மாறும் சுருக்கமாகட்ரான்ஸ்பார்மர் பின்வரும் பண்புகளைக் கொண்டிருந்தால் அது ஐடியல் என்று கூறலாம் • காயில்கள் மிகப்பெரிய ரியாக்டன்ஸ்களை கொண்டிருக்கும் • கப்ளிங் கோஎபிசியன்ட் 1 இற்கு சமமாக இருக்கும் • ப்ரைமரி மற்றும் செகண்டரி காயில்கள் இழைப்பற்றவையாக இருக்கும் இப்போது ஒரு ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் என்பது யூனிட்டி மற்றும் இழப்பற்ற ட்ரான்ஸ்பார்மர் ஆகும் இதில் பிரைமரி மற்றும் செகண்டரி காயில்கள் எல்லையற்ற செல்ப் இண்டக்டன்ஸ்களை கொண்டுள்ளன ட்ரான்ஸ்பார்மரின் சர்க்யூட் சின்னம் நாம் பொதுவாக இதைக் இப்படி காண்பிப்போம் அங்கே நமக்கு காயில் ஒன்று மற்றும் காயில் இரண்டு ஆகியன இருக்கும் மேலும் நமக்கு திருப்பங்கள் விகிதம் N1 ஆக இருக்கும் N பிரைமரி காயிலில் உள்ள திருப்பங்களின் எண்ணிக்கையை N1 ஆக அழைப்போம் செகண்டரி காயிலில் உள்ள திருப்பங்களின் எண்ணிக்கையை N2 அழைப்போம் மற்றும் இரண்டு காயில்களுக்கு இடையில் உள்ள இரட்டை கோடுகள் ட்ரான்ஸ்பார்மரில் கோர் இருப்பதைக் காட்டுகிறது இப்போது பிரைமரி வைண்டிங் N1 திருப்பங்களையும் செகண்டரி வைண்டிங் N2 திருப்பங்களையும் கொண்டுள்ளது எனவே நாம் இப்போது என்ன செய்யலாம் இப்போது நாம் பார்த்த ட்ரான்ஸ்பார்மர் சர்க்யூட்டில் இந்த சைனுசாய்டல் வோல்டேஜை அளிப்போம் இந்த சந்தர்ப்பத்தில் உருவாகும் மேக்னட்டிக் ப்ளக்ஸ் ஆனது இரண்டு வைண்டிங் வழியாகவும் ஊடுருவிச்செல்லும் நீங்கள் இங்கே வெறுமனே பாரெடே விதியை பயன்படுத்தி வோல்டேஜ்கள் மற்றும் வை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் பிரைமரி காயிலில் வோல்ட்டேஜை அளிக்கும்போது என்ன நடக்கும் நீங்கள் இவ்வாறு சொல்லலாம் அதேபோல செகண்டரி வைண்டிங்குக்கு குறுக்காக அளிக்கப்படும் வோல்ட்டேஜை இப்போது நீங்கள் இந்த இரண்டு சமன்பாடுகளை வகுத்தால் நமக்கு கிடைப்பது இது ட்ரான்ஸ்பார்மரின் டர்ன்ஸ் ரேஷியோ தவிர வேறேதுமில்லை இப்போது மின் பாதுகாப்பு காரணத்திற்காக ப்ரைமரிக்கு வழங்கப்படும் எனர்ஜி செகண்டரி உறிஞ்சும் எனர்ஜிக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் லா ஆப் கன்சர்வேஷனை பின்பற்றும்போது ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் விஷயத்தில் என்ற மதிப்பு கிடைக்கும் நீங்கள் இப்படி எழுதினால் N 1 ஆக இருக்கும்போது ட்ரான்ஸ்பார்மர் ஒரு ஐசோலேஷன் ட்ரான்ஸ்பார்மர் என்று அழைக்கப்படுகிறது ஆக இருக்கும்போது இது ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்பார்மர் என்றும்என்றால் அது ஒரு ஸ்டெப் டௌன் ட்ரான்ஸ்பார்மர் என்றும் அழைக்கப்படுகிறது ப்ரைமரி வோல்டேஜை விட செகண்டரி வோல்டேஜ் குறைவாக இருப்பது ஸ்டெப் டௌன் ட்ரான்ஸ்பார்மர் ஆகும் ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மரின் விஷயத்தில் செகண்டரி வோல்டேஜ் அதன் ப்ரைமரி வோல்டேஜை விட அதிகமாக உள்ளது எனவே ட்ரான்ஸ்பார்மருடைய வோல்டேஜின் சரியான போலாரிட்டியையும் கரண்ட்களின் திசைகளையும் பெறுவது மிகவும் முக்கியமாகும் எனவே அல்லது இன் போலாரிட்டி அல்லது அல்லது இன் திசை மாற்றப்பட்டால் நாம் இப்போது பார்த்த இன் மதிப்பு n ஆல் மாற்றப்பட வேண்டும் எனவே நாம் n அல்லது n ஐப் பயன்படுத்த வேண்டுமா என்பதைக் கண்டுபிடிப்பது எப்படி பின்வரும் விதிகளை நாம் பயன்படுத்துவோம் • புள்ளியிடப்பட்ட முனையங்களில் மற்றும் இரண்டும் பாஸிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ இருந்தால் ட்ரான்ஸ்பார்மர் வோல்டேஜ் சமன்பாட்டில் n ஐப் பயன்படுத்தவும் இல்லையெனில் n ஐப் பயன்படுத்தவும் ஒருவேளை மற்றும் ஆகிய இரண்டும் புள்ளியிடப்பட்ட டெர்மினலுக்கு உள்ளேவோ அல்லது வெளியேறவோ செய்தால் ஐ ட்ரான்ஸ்பார்மர் கரண்ட் சமன்பாட்டில் பயன்படுத்தவும் இல்லையென்றால் ஐ பயன்படுத்தவும் இந்த இரண்டு விதிகளை நாம் பின்பற்றினால் வோல்டேஜ் மற்றும் கரண்டிற்கான சாத்தியமான நான்கு சேர்க்கைகள் கிடைக்கும் எனவே ஐடியல் ட்ரான்ஸ்பார்மருக்கான சர்க்யூட்களின் நான்கு சாத்தியமான சேர்க்கைகளை நாம் கொண்டிருக்கலாம் அந்த நான்கு சர்க்யூட்கள் என்ன என்று பார்ப்போம் முதலில் புள்ளியிடப்பட்ட டெர்மினலில் மற்றும் ஆகிய இரண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் எனவே கரண்ட் புள்ளியிடப்பட்ட டெர்மினலுக்குள் செல்கிறது மற்றும் புள்ளியிடப்பட்ட டெர்மினலை விட்டு வெளியே செல்கிறது எனவே இந்த இரண்டாவது வழக்கில் டெர்மினலின் புள்ளியிடப்பட்ட பக்கத்தில் வோல்டேஜ் டெர்மினல்கள் பாசிட்டிவாக இருக்கும் நாம் இப்படி எழுதலாம் அனால் இப்போது கரண்டின் திசை எதிர் பக்கத்தில் இருக்கிறது மூன்றாவது வழக்கில் இடது பக்கத்தில் உள்ள வோல்டேஜ்களின் மதிப்பு புள்ளியிடப்பட்ட முனையத்தில் வோல்டேஜின் நெகட்டிவ் போலாரிட்டியாக உள்ளது வலது பக்கத்தில் உங்களுக்கு வோல்டேஜின் பாசிட்டிவ் போலாரிட்டி உள்ளது எனவே இப்படி எழுதுவோம் இப்போது இந்த முறையில் கரண்ட் இரண்டு காயில்களிலும் இருந்தால் இப்போது நான்காவது வழக்கில் உங்கள் வோல்டேஜ்கள் இந்த விஷயத்தில் நாம் பார்த்த அதே போலாரிட்டியை கொண்டிருக்கின்றன இங்கு V1 புள்ளியிடப்பட்ட டெர்மினலில் நேர்மறையாகவும் புள்ளியிடப்பட்ட டெர்மினலில் V2 எதிர்மறையாகவும் இருக்கும் அதனால் மின்னோட்டத்தின் போது கரண்ட் செல்வதை நீங்கள் கண்டால் புள்ளியிடப்பட்ட முனையத்திற்குள் நுழைகிறது அதே நேரத்தில் வும் புள்ளியிடப்பட்ட முனையத்திற்குள் செல்கிறது ஏனெனில் நீங்கள் மின்னோட்டத்தின் பாதையை கண்டுபிடித்தால் இங்கிருந்து புள்ளியிடப்பட்ட முனையத்திற்குள் சென்று மேல் பக்கத்திலிருந்து வெளியே வருகிறது அதனால் எனவே இதோடு நாம் இன்றைய மேக்னட்டிகலி கபுல்ட் சர்க்யூட்களில் சேமிக்கப்படும் எனெர்ஜி பற்றிய விவாதத்தை நிறைவு செய்வோம் அது மட்டுமில்லாமல் நாம் இன்று ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் மற்றும் அதன் பல்வேறு இணைப்புகள் மற்றும் அதன் போலாரிட்டி பற்றியும் விவாதிக்கப்பட்டது நாம் ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் பற்றிய நமது விவாதத்தை தொடர்வோம்